ஆம்ப்ளிபையர் வடிவமைப்பில் உள்ள மற்றொரு அம்சம் செயல் திறன் ஆகும் நமது பெருக்கியில் டிரான்சிஸ்டர் மிகவும் திறமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் டிரான்சிஸ்டர் எடுக்கும் மொத்த சக்தி மிகக் குறைவாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம் எனவே நாம் சக்தியைக் குறைத்தால் நாம் ஈடுசெய்ய வேண்டும் அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த உறவுகள் சமமாக இருக்க வேண்டும் என நாம் விரும்பினால் உள்ளீட்டு மின்னழுத்தம் ஒரு சைனசாய்டு என்றால் வெளியீட்டு மின்னழுத்தமும் ஒரு சைனசாய்டு ஆக இருக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதே வேளையில் அதிக செயல் திறனையும் நாம் விரும்புகிறோம் எனவே வெளியீடு மின்னோட்டத்தை குறைப்பதின் மூலம் அல்லது சமரசம் செய்வதன்மூலம் நாம் அதிக செயல்திறன் கொண்ட பெருக்கியைப் பெறமுடியும் எனினும் மின்னழுத்த அலைவடிவம் அப்படியே உள்ளது எனவே இதனை பொறுத்து பெருக்கியின் சில பிரிவுகள் உருவாக்கப்படுகிறது எனவே இங்கே ட்ரான்சிஸ்டர் என்றால் ஒரு ட்ரான்சிஸ்டர் மட்டும் பெருக்கியில் இருப்பதாக கருதுவோம் எனவே டிரான்ஸிஸ்டர் இந்த பகுப்பாய்விற்கு நாம் பயன்படுத்தும் டிரான்சிஸ்டரின் பண்புகள் தான் சிறந்த டிரான்சிஸ்டர் பண்புகள் என்று அழைக்கிறோம் எனவே இது ஒரு MOSFET ஆகும் அதனுடைய ட்ரெயின் வெர்சஸ் கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தின் உறவு இது போன்று இருக்கிறது மற்றும் அதனுடைய டிரெயின் மின்னோட்டம் வெர்சஸ் VDS அதுதான் டிரெயின் சோர்ஸ் எனவே முந்தின 1 கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் x அச்சில் உள்ளது மற்றும் VDS டிரெயின் சோர்ஸ் மின்அழுத்தம் x அச்சைச் சுற்றிக் கொண்டுள்ளது நாம் அறிந்தபடி பண்புகளை 2 குறைந்தபட்ச பகுதிகளாக ட்ரையோடு அல்லது லீனியர் பகுதி மற்றும் செறிவூட்டல் பகுதி என பிரிக்கலாம் எப்படி மற்றும் சைனசாய்டின் எந்த கோணத்தில் டிரான்ஸிஸ்டர் கடத்துகிறது அதாவது உள்ளீட்டு சைனூசாய்டின் எந்த மதிப்பு அல்லது உள்ளீடு சைனூசாய்டின் மதிப்புகள் என்ன எங்கள் VGS த்ரசோல்டு மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும்போது நாம் பெருக்கிகளை வகுப்பு A வகுப்பு AB ஏ பி மற்றும் வகுப்பு B மற்றும் வகுப்பு C என நான்கு வகுப்புகளாக வகைப்படுத்தலாம் எனவே எங்கள் டிரான்ஸிஸ்டர் 360 டிகிரி முழுவதுமாக கடத்தினால் அது வகுப்பு A பெருக்கி என்று அழைக்கப்படுகிறது இது 180க்கு டிகிரிக்கும் 360 டிகிரி க்கும் இடையே உள்ள பேசில் கடத்துகிறது என்றால் வகுப்பு AB என்று அழைக்கப்படுகிறது அது சரியாக 180 டிகிரி ஃபேஸ் கோணத்தில் கடத்துகிறது என்றால் வகுப்பு B என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அது 180 டிகிரிக்கும் குறைவாக கடத்துகிறது என்றால் வகுப்பு C என்று அழைக்கப்படுகிறது இப்படியாக நாம் வகைப்படுத்தலாம் இப்போது குறைந்த இரைச்சல் பெருக்கிகள் ஏனெனில் அவைகளுக்கு உள்ளீட்டு சமிக்ஞையை அதிக அளவில் வழங்க வேண்டும் ஆனால் இங்கே நாம் மின்னோட்டத்தில் சமரசம் செய்ய முடியாது அதனால்தான் குறைந்த இரைச்சல் பெருக்கிகள் என்னை மன்னியுங்கள் அவை வழக்கமாக வகுப்பு ஏன் பிராந்தியத்தில் இயங்குகின்றன மறுபுறம் சக்தி பெருக்கிகள் அதற்கு சமிக்ஞை தூய்மை அவ்வளவு முக்கியமானதல்ல எங்களிடம் A முதல் F வரையிலான பரந்த அளவிலான வகுப்புகள் உள்ளன வகுப்பு C க்கு அப்பால் வகுப்பு D வகுப்பு E மற்றும் வகுப்பு F ஆகியவை உள்ளன அவைகள் சுவிட்சிங் பெருக்கிகள் என அழைக்கப்படுகிறது அவை ஒரு தனி வகை அங்கே கடத்தும் கோணம் ஒரு காரணியாக இல்லை எனவே நாம் வகுப்பு A ஒரு எளிய வகுப்பு A பெருக்கியை எப்படி உருவாக்க முடியும் என்பதை பார்க்கலாம் இது ஒரு வகுப்பு A பெருக்கி இது சுமை RD MOSFET உடன் உள்ளது இப்போது இந்த வகுப்பு A பெருக்கியின் செயல்பாடு இது போன்றது முதலாவது முழு பகுதியிலும் டிரான்ஸிஸ்டர் ஆப்பரேட்டிங் ஆக இருப்பதால் டிரான்ஸிஸ்டர் எப்பொழுதும் ஆன் ஆக உள்ளது எங்கள் உள்ளீடு I D வெர்சஸ்V G S பண்புகள் உள்ள பகுதியில் இருப்பதால் 360 முழுவதும் இடமளிக்க முடியும் எனவே எங்கள் உள்ளீட்டு வீச்சு மிக அதிகமாக இருந்தால் எதிர்மறை பகுதி இந்த VPக்கு அப்பால் எங்காவது சென்றால் அது வகுப்பு A பெருக்கி அல்ல எனவே இது முழு 360 டிகிரிக்கும் நடத்துகிறது அதேபோல் இது உள்ளீட்டு மின்னழுத்தம் மற்றும் எங்கள் ID ஒரு சரியான சைனசாய்டு இருந்தால் அது கடத்துகிறது ஏனென்றால் VGS எப்பொழுதும் ஆன் ஆக இருக்கிறது உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பின்பற்றும் வெளியீட்டையும் எங்கள் ID வழங்கும் இறுதியாக எங்கள் ID ஒரு சைனசாய்டு என்பதால் எங்கள் RL ஆல் ID பெருக்கப்படும் IL RLஆல் பெருக்கப்படும் அதனால்தான் நமக்கு சைனசாய்டு கிடைக்கும் எங்கள் VDS இது போன்ற ஒருசைனசாய்டு இது அடிப்படையில் எங்கள் வெளியீட்டு மின்னழுத்தமாகும் இது ஒரு சரியான சைனசாய்டு ஆகும் எனவே இது வகுப்பு A இன் செயல்பாடு வகுப்பு B இல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் InRL க்கு பதிலாக வகுப்பு B இல் இப்போது RL உடன் சுமைகளில் இணைக்கப்பட்டுள்ள F0 இன் அதிர்வு அதிர்வெண் கொண்ட ஒரு ரெசனேட்டர் உள்ளது மூல VD இலிருந்து நுகரப்படும் மொத்த DC மின்னோட்டம் நிலையானது என்பதை இது உறுதி செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வகுப்பு B க்கு நான் சொன்னது சரியாக 180 டிகிரிக்கு கடத்துகிறது எனவே எனது உள்ளீடு இப்போது இது போன்றது அரை சுழற்சியை மட்டும் பாருங்கள் உள்ளீடு டிரான்சிஸ்டரின் கடத்தும் பகுதியில் உள்ளது இப்போது அது அரை சுழற்சிக்கு மட்டுமே கடத்துகிறது ID எப்படி மாறுகிறது என்பதல்ல ஐடி இப்போது இது போன்றது ஒற்றை அரை சுழற்சி மற்றும் அது நிறுத்தப்படும் ஆனால் எனது VDSக்கு என்ன நடக்கப்போகிறது மறுபுறம் VDS ஒரு சைனசாய்டாக தொடர்கிறது எனது வெளியீட்டு மின்னழுத்த பண்புகளில் எந்த மாற்றமும் இல்லை எனது வெளியீடுமின்னோட்ட பண்புகள் மாறுகின்றன இந்த அரை சுழற்சியில் ID ஐ காணவில்லை என்பதை நினைவில் கொள்க ஆனால் VDS முன்பு போலவே சைனசாய்டாக தொடர்கிறது இறுதியாக வகுப்பு சி செயல்பாட்டிற்கு வருகிறது அங்கே சுற்று முன்போலவே இருக்கிறது இங்கே ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இது அரை சுழற்சிக்கு கொடுக்கப்படுவதற்கு பதிலாக இப்போது அரை சுழற்சிக்கும் குறைவாகவே வழங்கப்படுகிறது VDS தொடர்ந்து ஒரு சைனசாய்டாக தொடர்கிறது மற்றும் ID ஏனென்றால் என் உள்ளீட்டு மின்னழுத்தம் ஏனெனில் எனது டிரான்சிஸ்டர் 180 டிகிரிக்கு குறைவான அரை சுழற்சிக்காக கடத்துவதால் ID யும் 180 டிகிரிக்கு குறைவான காலத்திற்கு கடத்துகிறது எனவே இப்படித்தான் இந்த டிரான்சிஸ்டரின் வேலை நிகழ்கிறது இங்கே நிச்சயமாக எனது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த பண்புகள் அப்படியே இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்க அவை நிச்சயமாக தலைகீழ் மற்றும் V உள்ளீடு உயர்கிறது வெளியீடு குறைகிறது சில நேரங்களில் வகுப்பு AB இல் டிரான்ஸிஸ்டர் கடத்துகிறதா இல்லையா என்பதை புரிந்துகொள்வதில் குழப்பமாக இருக்கும் நான் சொல்லுகிறேன் டிரான்ஸிஸ்டர் வகுப்பு B இல் கடத்துகிறது மற்றும் டிரான்சிஸ்டர் 180 டிகிரிக்கு கடத்துகிறது வெளியீட்டு மின்னழுத்தம் 180 டிகிரிக்கு கடக்கும் என்று தோன்றுகிறது இல்லை அது அப்படி இல்லை வெளியீட்டு மின்னழுத்தம் அப்படியே இருக்கும் வெளியீட்டு மின்னோட்டம் மாறுகிறது எனவே உங்களுக்குத் தெரியும் எனவே சில கருத்துக்களை நாங்கள் இங்கே அறிமுகப் படுத்த விரும்புகிறோம் முதலாவது இந்த சார்பு எப்படி ஒரு சுற்றை சார்புடையதாக செய்வது எப்படி இயக்குவது பல்வேறு வகுப்பு ஏ வகுப்பு ஏபி மற்றும் வகுப்பு பி பிராந்தியங்களில் இயங்குவதற்காக டிரான்சிஸ்டரை எவ்வாறு வடிவமைப்பது இதனால் எங்கள் சுற்றுக்கு சிறந்த செயல்திறன் கிடைக்கும் நான் விளக்க விரும்பும் அடுத்த பகுதிஅதிர்வெண் இழப்பீட்டின் அம்சமாகும் எனவே அதற்கு முன்னர் நான் கூறியது போல் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் எங்கள் சுற்றை வடிவமைக்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் கேய்ன்ஐ தொடர்ந்து நிலையாக வைத்திருக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் F1 இல் ஒரு கேய்ன் உள்ளது ஆனால் நான் எப்படி அந்த கேய்ன் ஐ மாறாமல் வைத்துக்கொள்ள முடியும் ஒரு வழி உள்ளது ஒரு வழி வடிகட்டியை மிகவும் அகலக்கற்றை மூலம் பயன்படுத்துவதும் இந்த கேய்ன் ஐ குறைப்பதுவும் ஆகும் இதனால் இந்த அதிர்வெண்ணில் இந்த கேய்ன் பொருந்துகிறது இந்த வழியில் நாங்கள் ஈடுசெய்கிறோம் முழு பிராந்தியத்திலும் கேய்ன்ஐ ஒரே மாதிரியாக உருவாக்குகிறோம் எனவே வேறு அதிர்வெண்ணில் அதிகமான கேய்ன் ஐ பெறுகிறோம் எனவே இங்கே கேய்ன் ஐ குறைக்க நாங்கள் விரும்பவில்லை ஆனால் இங்குள்ள கேய்ன் ஐ குறைக்க விரும்புகிறோம் எனவே இது போன்ற குணாதிசயங்களைக் கொண்ட ஒரு வடிப்பானைத் தேர்வுசெய்தால் என்ன நடக்கும் என்பது இங்குள்ள கேய்ன் குறைவாக இருப்பதால் இது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் கேய்ன் குறைக்கப்படுகிறது அதே நேரத்தில் நாம் அதை அட்டனுவேட் பண்ணுவதற்கு விரும்பாதபோது அதே கேய்ன் நீடிக்கிறது கேய்ன் ஐ மேம்படுத்த சில விஷயங்களை நாம் செய்ய முடியும் அல்லது அதற்கு பதிலாக நான் பொருத்தத்தை சொல்ல வேண்டும் எனவே அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு முறை பல்லார்ட் பெருக்கி என்று அழைக்கப்படுகிறது மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளின் வழியாக நாம் சென்றால் ஒரு சீரான பெருக்கி 2 கப்ளர்கள் ஹைப்ரிட் கப்ளர்கள் அல்லது 90 டிகிரி கப்ளர்களைக் கொண்டுள்ளது நாங்கள் முன்பு கப்ளர்களையும் இரண்டு ஒத்த பெருக்கிகளையும் உள்ளடக்கியுள்ளோம் என்பதை நினைவில் கொள்க போர்ட் 1 இரட்டை கோடு உள்ளிடப்பட்ட எந்த சமிக்ஞையும் அது இரு உள்ளீடுகளுக்கும் பெருக்கிகள் இரண்டிற்கும் பயணிக்கும் இருப்பினும் பிரதிபலித்த அலைகள் 2 டபுள் வரியில் மட்டுமே திரும்பி வரும் இதை கப்ளர்களின் பயன்பாடுகளைப் பற்றி விவாதிக்கும் போது நாங்கள் ஏற்கனவே விவரித்தோம் இந்த தலைப்பை நாங்கள் முன்பே விவரித்தோம் எனவே நீங்கள் பார்க்கும் சீரான பெருக்கியின் நோக்கம் என்னவென்றால் மிகவும் w1 டி வரம்பு அதிர்வெண்களுக்கு பிரதிபலித்த அலைகள் போர்ட் 2 இரட்டை கோடுடன் மட்டுமே முடிவடையும் எனவே நாம் மிகவும் பரந்த பிராட்பேண்ட் இணைய பொருத்தத்தை அடைய முடியும் வெளியீட்டு மின்மறுப்பு ஒத்த தர்க்கத்தால் மிகவும் பரந்த பிராட்பேண்ட் இல் பொருந்தலாம் இப்போது ஒரு சீரான பெருக்கியின் மற்றொரு வகையான உணர்தல் இது இப்போது இங்கே உங்களிடம் இருப்பது ஒரு பவர் டிவைடர் 2 பவர் டிவைடர்கள் 2 ஒத்த தாமத கோடுகள் மற்றும் 2 ஒத்த பெருக்கிகள் ஆகியவற்றை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் மொத்த உள்ளீடு S 1 1 என்பதை இங்கே காட்டலாம் இது மொத்த உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் மற்றும் வெளியீட்டு பிரதிபலிப்பு குணகம் எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும் நான் எப்போதுமே II என்று சொல்லும்போது அல்ல நான் எண்ணற்ற அலைவரிசை என்று நினைக்கிறேன் அது வரையறுக்கப்பட்டதல்ல ஆனால் மிகவும் அகலக்கற்றை பெருக்கிகள் இடையே சரியான பொருத்தம் பவர் டிவைடர்களுக்கிடையில் சரியான பொருத்தம் மற்றும் தாமதக் கோடுகளுக்கு இடையில் சரியான பொருத்தம் இந்த வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பெருக்கியின் மொத்த கேய்ன் S1 சதுரத்திற்கு சமம் அல்லது இந்த பெருக்கிகளில் ஏதேனும் ஒரு கேய்ன் என்பதையும் நீங்கள் காட்டலாம் இப்போது இந்த இரண்டும் சீரான பெருக்கிகள் இப்போது இந்த இரு சீரான பெருக்கிகளிலும் பிரதிபலித்த அனைத்து அலைகளிலும் நான் சொன்னது என்ன நடக்கிறது என்பது போர்ட் 2 கோடில் சேர்க்கப்படுகிறது எனவே இந்த போர்ட் 2 டபுள் கோடில் ஒரு சுமை பொருத்த சுமை இணைக்கப்பட்டுள்ளது அங்கு பிரதிபலித்த சக்திகள் ஒத்திசைக்கப்படுகின்றன அல்லது வீணாகின்றன இதேபோல் இந்த பெருக்கியில் நாம் பேசும் மற்ற பெருக்கி இந்த பெருக்கி என்ன நடக்கிறது என்றால் இங்கே பிரதிபலிப்புகள் நடைபெறுகின்றன ஆனால் போர்ட் 1 அல்லது போர்ட் 2 க்கு திரும்பி வருவதற்கு பதிலாக அவை சக்தி சாதனத்தில் இருக்கும் இந்த எதிர்ப்பில் இவை ஒத்திசைக்கப்படுகின்றன அல்லது வீணாகின்றன எனவே இந்த தொகுதியில் குறிப்பாக அதிர்வெண் இழப்பீடு டி சி சார்பு மற்றும் சக்தி மற்றும் பிராட்பேண்ட் இம்பிடன்ஸ் பொருத்தம் மற்றும் பிராட்பேண்ட் கேய்ன் பொருத்தம் ஆகியவற்றை விவரித்தோம் நேரியல் மற்றும் சக்தி சேர்க்கை போன்ற பெருக்கி வடிவமைப்போடு தொடர்புடையது போன்ற வேறு சில அம்சங்கள் உள்ளன எனவேஅடுத்த தொகுதிகளில் நாம் உள்ளடக்குவோம்